உங்களுக்கு நினைவிருக்கிறதா ஒரு வகுப்பில் நான் இந்த காபி கோப்பையை உதாரணமாகக் குறிப்பிட்டேன் அதில் நான் ஒரு காபி கோப்பையை இங்கே வைத்தேன் 50 𝆩 60 𝆩 எந்த வெப்பநிலையில் இருந்தாலும் அதை வெளியே வைத்துவிடுங்கள் எனவே அது சுற்றியுள்ள வெப்பநிலையுடன் சமநிலையை 25 𝆩 என அடையப் போகிறது என்று சொல்லலாம் எனவே இப்போது யூகிக்க வேண்டும் வெளிப்படையாக அது வெப்பப் போக்குவரத்தின் வெப்பக் கடத்தல் முறையாக உள்ளது வெளிப்படையாக அதே செயல்பாட்டில் வெப்பப் போக்குவரத்தின் வெப்பச்சலன முறையையும் பார்க்க வேண்டும் எனவே இந்த எடுத்துக்காட்டில் அழுத்தம் உந்துதல் ஓட்டம் இல்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது ஒரு காபி கோப்பையில் இருக்கும் திரவம் இல்லையா எனவே என்ன நடக்கிறது என்றால் அடர்த்தி வேறுபாடுகள் லோக்கல் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றத்தின் காரணமாக வெற்று வெப்பச்சலன ஓட்டங்கள் என்று அழைக்கப்படும் இப்போது பார்க்க எளிதான வழி என்னவெனில் உங்கள் காபி கோப்பையின் உதாரணத்திற்கு மிகவும் ஒத்த திரவத்தால் நிரப்பப்பட்ட ஒரு பெட்டி என்னிடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அதைத் தவிர நான் இப்போது மேலே மூடிவிட்டு திரவம் எல்லா வழிகளிலும் நிரப்பப்பட்டிருப்பதை உறுதிசெய்கிறேன் இப்போது நான் மேற்பரப்பு T1 மற்றும் கீழ் மேற்பரப்பு T2 வெப்பநிலையில் உள்ளது என்று சொல்லலாம் இப்போது T2 ஐ விட T1 அதிகமாக இருந்தால் அடர்த்தி பற்றி நாம் என்ன சொல்ல முடியும் அடர்த்தி என்பது வெப்பநிலையின் செயல்பாடாகும் மாணவர் அடர்த்தி வெப்பநிலை பற்றி நீங்கள் என்ன சொல்ல முடியும் அதிக அடர்த்தி குறைவாக இருக்கும் ஏனெனில் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது திரவத்தை விரிவடைய அனுமதிக்கிறீர்கள் எனவே கீழ்பரப்பில் உள்ள திரவத்தின் அடர்த்தியை விட மேற்பரப்பில் உள்ள திரவத்தின் அடர்த்தி குறைவாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கனமான திரவத்தின் மேல் லேசான திரவம் இப்போது இருக்கும் நிலையான சூழ்நிலை எனவே இது மிகவும் நிலையானதாகும் இப்போது நான் T1 ஐ வைக்கும் இடத்தில் இணையான ஒன்றை எடுத்துக் கொண்டால் T2 ஐ விட குறைவாக இருக்கும் எனவே கீழே உள்ள வெப்பநிலையை விட குறைவான வெப்பநிலையை என்னால் பராமரிக்க முடிகிறது என்று சொல்லலாம் உண்மையில் நீங்கள் காபி கோப்பையை ஒரு மேஜையில் வைக்கும்போது இதுதான் நடக்கும் எனவே மேஜையின் அடிப்பகுதியானது காபியின் வெப்பநிலையுடன் விரைவாகச் சமன்படுத்தப்படும் மேலும் மேற்பகுதி இப்போது வளிமண்டலத்திற்கு வெளிப்படும் குறைந்த வெப்பநிலை எனவே மேற்பரப்புக்கு அருகில் உள்ள திரவத்தின் அடர்த்தி இந்த அடர்த்தியை விட அதிகமாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் எனவே இப்போது லேசான திரவத்தின் மேல் இருக்கும் கனமான திரவத்தை கொண்டிருக்கும் ஒரு நிலையற்ற சூழ்நிலை எனவே புவியீர்ப்பு என்ன செய்யும் அது உடனடியாக கனமான திரவத்தை கீழே இழுத்து கீழே பாயும் மற்றும் லேசான திரவம் மேலே நகரும் எனவே ஈர்ப்பு இப்போது அதன் மீது செயல்படும் மற்றும் அது கனமான திரவத்தை கீழே இழுக்கும் எனவே அதன் விளைவாக திரவத்தின் சுழற்சி நடக்கும் இது மறுசுழற்சியில் விளைகிறது இது திரவத்தின் மறுசுழற்சியில் விளைகிறது அது மூடியதாக இருந்தாலும் நீங்கள் வெளியில் இருந்து கூடுதல் திரவத்தைச் சேர்க்கவில்லை வெப்பச்சலனத்திற்குப் பிந்தைய திரவம் செல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை ஓட்டத்தின் போது அழுத்தம் இருக்காது ஏனெனில் வெப்பநிலை வேறுபாடு அடர்த்தி வேறுபாட்டில் விளைகிறது புவியீர்ப்பு இப்போது முக்கிய பங்கை வகிக்கத் தொடங்கும் மற்றும் திரவத்தின் மறுசுழற்சி இருக்கும் மறுசுழற்சி ஏற்படும் தருணத்தில் நீங்கள் வெப்பச்சலன மின்னோட்டத்தைக் கொண்டிருக்க ஆரம்பிக்கிறீர்களா எனவே ஓட்டம் இருக்கும் போதெல்லாம் வெப்பப் போக்குவரத்தின் வெப்பச்சலன முறை உள்ளது எனவே நாம் பார்க்கப் போவது என்னவென்றால் உங்களிடம் வெற்று வெப்பச்சலனம் இருக்கும்போது வெப்பச்சலன பயன்முறையை எவ்வாறு வகைப்படுத்துவது நாம் பார்க்கப் போவது இயற்கையான வெப்பச்சலனத்தின் போது வெப்பப் போக்குவரத்தை வகைப்படுத்துகிறது எனவே அதைத்தான் பார்க்கப் போகிறோம் எனவே முதல் உதாரணத்தை பார்க்கப் போகிறோம் நம்மிடம் ஒரு தட்டு இருந்தால் அது செங்குத்து தட்டு என்று வைத்துக்கொள்வோம் இது Ts வெப்பநிலையில் பராமரிக்கப்படும்போது நிறைய திரவம் உள்ளது மற்றும் திடீரென்று நான் இந்த செங்குத்து தட்டை திரவத்தில் வைக்கிறேன் எனவே இப்போது எழுதுபொருளாக இருக்கும் ஒரு திரவம் அது நகரவில்லை ஆனால் நான் திடீரென்று இதை திரவத்தில் வைக்கிறேன் இது ஒரு மோசமான உதாரணம் அல்ல பல தணிக்கும் செயல்முறை தொழில் உண்மையில் இப்படி செய்யப்படுகிறது அங்கு ஒரு சூடான பொருள் திடீரென்று கொட்டப்படுகிறது சுற்றி இருப்பது அமைதியான திரவம் என்று வைத்துக்கொள்வோம் அமைதியானது என்பது அடிப்படையில் நிலையானது அது அசையாது அது எதையும் செய்யாது எனவே மொத்த வேகம் எல்லா திசைகளிலும் 0 ஆகும் எனவே இது x திசை மற்றும் u என்பது x கூற்றின் வேகம் மற்றும் y திசை v என்பது y கூற்றின் வேகம் எனில் நான் இப்போது ஆயங்களை வழங்கினால் u மற்றும் v இரண்டும் மொத்தமாக 0 ஆகும் ஆனால் தட்டுக்கு அருகில் இருக்கும் திரவத்திற்கு என்ன நடக்கும் இது வெப்பநிலை T∞ என்று சொல்லலாம் இது தட்டின் வெப்பநிலையை விட சிறியது மற்றும் நீங்கள் தணித்தல் செய்யும் போது பொருளின் வெப்பநிலையைக் குறைக்க விரும்பும் போது நீங்கள் சரியாக என்ன செய்வீர்கள் நீங்கள் விரைவாக தண்ணீரை இரட்டிப்பாக்குகிறீர்கள் எனவே இப்போது மொத்த வெப்பநிலை தட்டு வெப்பநிலையை விட சிறியதாக இருந்தால் இந்த தட்டுக்கு மிக அருகில் தற்போது இருக்கும் திரவம் இப்போது அடர்த்தி சாய்வு கொண்டதாக இருக்கும் அது எல்லை அடுக்கு என்று அழைக்கப்படுவதற்கு வழிவகுக்கிறது இந்த எல்லை அடுக்கு ஏன் உருவாகிறது என்பதை ஒரு நிமிடத்தில் விளக்குகிறேன் எனவே மேற்பரப்புக்கு மிக அருகில் இருக்கும் திரவத் துகள்களை நான் பார்க்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் அவை விரைவாக சமநிலையை அடைகின்றன மேலும் இது தட்டுக்கு அடுத்ததாக இருக்கும் அடுக்கு என்று கருதி அடையும் அவை விரைவாக சமப்படுத்தவும் மேற்பரப்பின் வெப்பநிலையை அடையவும் முயற்சிக்கும் அதாவது மொத்தமாக திரவத்தின் அடர்த்தி 𝞺∞ எனில் இங்கே திரவத்தின் அடர்த்தி என்னவாக இருக்கும் அது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் நாம் Ts என்று சொன்னதால் இது குறைவாக இருக்கும் மேற்பரப்பு வெப்பநிலை திரவ வெப்பநிலையை விட பெரியது அல்லவா நான் அதை 𝞺1 என்று அழைத்தால் இது மொத்த அடர்த்தியை விட குறைவாக இருக்கும் இப்போது நான் தட்டிற்குள் மேலும் கீழிறங்கிச் செல்கிறேன் என்று நினைத்துக் கொண்டால் இப்போது இந்த இடத்தில் இருக்கும் இந்த திரவம் இங்கு இருக்கும் திரவத்தை விட தட்டின் மேற்பரப்பில் மிகப் பெரிய காலத்திற்கு வெளிப்படும் இல்லையா நான் அதை உள்ளே கொட்டுகிறேன் இந்த இடத்தில் இருக்கும் இந்த திரவ துகள்கள் இப்போது அடர்த்தி சாய்வு கொண்டிருக்கும் எனவே 𝞺1 என்று சொல்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் இப்போது அது ஒரு அடர்த்தி சாய்வைக் கொண்டிருக்கும் அது மெதுவாக மொத்தத்தின் அடர்த்தியை அடையும் எனவே இங்குள்ள திரவத்தின் இந்த அடர்த்தியானது அடர்த்தியின் வடிவமாக இருந்தது திரவத்தின் அடர்த்தியை விட இங்குள்ள திரவத்தின் அடர்த்தி குறைவாக இருக்கும் என்பதை மொத்தமாக மதிப்பாய்வு செய்யும் மேற்பரப்புக்கு அருகில் நீங்கள் செங்குத்து திசையில் ஒரு அடர்த்தி சாய்வை நிறுவுகிறீர்கள் எனவே இங்கு இருக்கும் திரவம் ஒரு மொத்த திரவமாகும் மொத்த திரவம் கீழே பாயத் தொடங்குகிறது எல்லை அடுக்குக்கு அருகில் இருக்கும் திரவம் கீழே பாயத் தொடங்கும் மற்றும் இங்கு இருக்கும் திரவம் மேலே நகரத் தொடங்கும் எனவே இது ஒரு மறுசுழற்சியை அமைக்கிறது மேலும் இது வெப்பப் போக்குவரத்தின் வெப்பப் பரிமாற்ற முறைக்கு வழிவகுக்கிறது மேற்பரப்பிலிருந்து வெகு தொலைவில் இல்லாத மேற்பரப்புக்கு மிக அருகில் உள்ளது மேலும் இந்த எல்லை அடுக்கு தடிமன் பொதுவாக ஒரு இடுகையில் நீங்கள் பெறும் எல்லை அடுக்கு தடிமனைக் காட்டிலும் மிகச் சிறியதாக இருக்கும் நாம் என்ன பார்க்கப் போகிறோம் இந்த வகையான சிக்கலுக்கான சமன்பாடுகளை எவ்வாறு எழுதுவது மற்றும் இந்த வகையான சிக்கலுக்கு வெப்பப் போக்குவரத்து குணகத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது எனவே நான் இங்கே ஒரு அடர்த்தியின் வடிவத்தை எடுக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் இப்போது நான் இந்த இடத்தில் உள்ள அடர்த்தியின் வடிவத்தை பார்க்கிறேன் அதே சமயம் இங்கே எந்த ப்ளேனையும் எந்த y யிலும் பார்க்கிறோம் y1 என்று சொல்லலாம் எனவே இந்த அடர்த்தியின் வடிவம் y திசையில் ஒரு அடர்த்தி சாய்வை ஏற்படுத்தப் போகிறது எனவே அது கீழே நகரப் போகிறது மாணவர் அது இங்கே மேலே நகரப் போகிறது மாணவர் ஆமாம் ஏன் என்ன செய்ய வேண்டும் மாணவர் சரியா இல்லை பார்க்கவும் நான் 𝞺1 என்று சொன்னால் அது விரைவாக சமநிலைப்படுத்த முயற்சிக்கும் ஆனால் நீங்கள் அந்தத் தட்டை உள்ளே இறக்கியவுடன் எல்லா இடங்களும் உடனடியாக சமநிலைக்கு வராது எனவே நீங்கள் தட்டைக் விட்டவுடன் திரவத்தின் மறுசுழற்சியை நீங்கள் காணத் தொடங்குவீர்கள் ஆனால் அதன் இந்த அம்சம் அதே அடர்த்தியில் அதே வெப்பநிலையை அடைகிறது இது திரவத்திற்குள் போதுமான நேரத்திற்கு தட்டு வெளிப்படும் எனவே நீங்கள் தட்டை உள்ளே விட்டவுடன் மறுசுழற்சி தொடங்கும் அது நிலையற்றது தற்காலிகமானது எல்லை அடுக்கில் வெப்பச்சலனத்திற்கான இயக்கத்தின் மூலம் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் தட்டு அங்கு மாற்றப்பட்ட பிறகும் தட்டு உள்ளே வைக்கப்பட்டவுடன் அது தொடரும் மாணவர் Y திசையில் புவியீர்ப்பு உள்ளது மாணவர் சரி மாணவர் நல்லது மாணவர் ஆமாம் ஆனால் இங்கே இயக்கம் 2D ஆக இருக்கும் என்பதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு நுண்ணறிவைப் பெற நான் 1D உதாரணத்தைக் கொடுத்தேன் ஆனால் உண்மையில் இயக்கம் 2D ஆக இருக்கும் எனவே கீழே உள்ள பிரிவில் புவியீர்ப்பு செயல்பட்டாலும் எப்போதும் ஒரு கூறு இருக்கும் இது உண்மையில் திரவத்தை மறுபுறம் நகர்த்துகிறது எனவே இது ஒரு 2D இயக்கம் எல்லை அடுக்குக்குள் u மற்றும் v ஆகிய இரண்டும் இருக்கும் மாணவர் 𝞺 எங்கே மாணவர் ஆம் மாணவர் ஆம் அது சரிதான் மாணவர் சரி ஆனால் நான் ப்ளேன் 1 ஐ பார்த்தால் எல்லை அடுக்கில் ஒரு ப்ளேனில் அல்ல எல்லை அடுக்கு என்பது ஒரு ப்ளேன் அல்ல இல்லையா எனவே எல்லை அடுக்கு என்பது ஒரு எல்லை அடுக்கு மற்றும் ஒரே ப்ளேனில் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் எதுவும் நகரப் போவதில்லை என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் திரவமானது தட்டு இருப்பதை எந்த அளவிற்கு உணர்கிறது என்பது ஒரே மாதிரியாக இருக்காது தட்டில் உள்ள ஒவ்வொரு இடமும் தட்டில் உள்ள எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் சரியாக என்ன சொல்கிறீர்கள் எங்கே அது இல்லை எனவே நாங்கள் 2D இயக்கத்தை அமைக்கப் போகிறோம் அதுவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தைக் கொண்டிருப்பதற்கான காரணம் இந்த சமன்பாட்டை எவ்வாறு வகைப்படுத்துவது என்பதை இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் இதுவரை நாம் எப்போதும் புவியீர்ப்பு விளைவைப் புறக்கணிக்கிறோம் உண்மையில் இயல்பான விசைகள் என்று அழைக்கப்படும் விளைவைப் புறக்கணிக்கிறோம் எனவே இன்று நாம் அடுத்த விரிவுரையில் பார்க்கப் போவது என்னவென்றால் இயல்பான விசைகளை எவ்வாறு சேர்ப்பது மற்றும் வெப்பப் போக்குவரத்து செயல்முறையை எவ்வாறு வகைப்படுத்துவது என்பது தான் நாம் மொமென்டம் சமநிலையை எழுத வேண்டும் எனவே செயல்முறையை வகைப்படுத்த தொடர்புடைய நிலுவைகளை எழுத வேண்டும் எனவே x வேக சமநிலையை எழுதுவோம் x வேக சமநிலை என்ன எழுதுவதற்கு 2 வழிகள் உள்ளன ஷெல் பேலன்ஸ்களில் இருந்து முதல் கொள்கைகளிலிருந்து தொடங்கலாம் அல்லது வெவ்வேறு செயல்முறைகள் என்ன என்பதை நீங்கள் அடையாளம் காணலாம் மற்றும் கணித பிரதிநிதித்துவம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த செயல்முறைகள் ஒவ்வொன்றும் நீங்கள் சரியான அடையாளத்தை வைத்து அவற்றில் சேருங்கள் அதன் செயல்முறைகள் என்ன நமக்கு x மற்றும் y திசையில் வெப்பச்சலனம் உள்ளது வெப்பக் கடத்தல் செயல்முறை உள்ளது பிறகு அழுத்தம் சாய்வு உள்ளது நமக்கு இயல்பான விசைகள் உள்ளன இவை சம்பந்தப்பட்ட 4 டெர்ம்கள் உள்ளன நாம் எளிதாக x உந்த சமநிலையை எழுதலாம் udu dx vdu dy 1 𝞺 dt dx g 𝞵 d 2 u dy 2 ஆகும் இப்போது இது எல்லை அடுக்கு தோராயத்தை அனுமானித்து எல்லை அடுக்கு தோராயத்தையும் உள்ளடக்கியது எனவே இது x உந்த சமநிலை மற்றும் y உந்த சமநிலை சமன்பாடு dt dt dy அது 0 ஆகும் எனவே நீங்கள் எல்லை அடுக்கு தோராயத்தை அறிமுகப்படுத்தும்போது அது y உந்த சமநிலையாக இருக்கும் அடுத்த விரிவுரையில் நீங்கள் என்ன செய்வீர்களென்றால் இந்த வேக சமநிலை மற்றும் ஆற்றல் சமநிலையை எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்பதை நாங்கள் எழுதப் போகிறோம் எல்லா நிகழ்வுகளுக்கும் நீங்கள் பரிமாணமாக்காதபோது நாங்கள் இதுவரை செய்தோம் எப்போதும் குறிப்பு வெப்பநிலை மற்றும் குறிப்பு வேகம் இருந்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எங்களிடம் எப்போதும் வெற்று நீராவி வேகம் மற்றும் வெற்று நீராவி வெப்பநிலை உள்ளது துரதிர்ஷ்டவசமாக இங்கு வெற்று நீராவி வேகம் இல்லை எங்களிடம் வெற்று நீராவி வெப்பநிலை T∞ உள்ளது ஆனால் வெற்று நீராவி வேகம் இல்லை இந்த வகையான சூழ்நிலையை எவ்வாறு கையாள்வது உண்மையில் குறிப்பு வேகம் இல்லாத நிலையில் அதை எவ்வாறு பரிமாணமாக்குவது மற்றும் செயல்முறைகளை வகைப்படுத்துவது மற்றும் எந்த வகையான அளவுகள் பரிமாணமற்றது என்பதை அடுத்த விரிவுரையில் பார்க்கப் போகிறோம்